நம் கடைசி நிலையத்தில் நிதி அறிக்கை மற்றும் அதன் விளக்கம் பற்றிய விவாதம் தொடங்கினோம் எனவே நிதிநிலை அறிக்கைகள் ஏராளமான தரவை அளிக்கின்றன வெவ்வேறு பயனர்கள் தொடர்புடைய தகவல்களைப் பெறலாம் எனவே அவை கிடைமட்ட அறிக்கை செங்குத்து அறிக்கை அல்லது தரப்படுத்தல் ஆகியவற்றிற்கு செல்லலாம் பகுப்பாய்விற்கான மிக முக்கியமான நுட்பம் விகித பகுப்பாய்வு ஆகும் அங்கு பல்வேறு விகிதங்கள் கணக்கிடப்படுகின்றன எனவே கடந்த முறை இந்த உதாரணத்தை நாம் பார்த்தோம் நீங்கள் லாபத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இலாபங்களை ஒப்பிடுவது மட்டுமே நியாயமான படத்தைக் கொடுக்காது விற்பனையின் சதவீதமாக இலாபத்தை அறிய விரும்புகிறோம் பின்னர் நிகர லாப விகிதம் எனப்படும் விகிதத்தை நாம் கணக்கிட வேண்டும் எனவே விற்பனையின் சதவீதமாக B ஐ A ஐ விட அதிக லாபம் ஈட்டுகிறது என்பதை அறிவோம் வெவ்வேறு விகிதங்கள் உள்ளன ஏனெனில் வெவ்வேறு பங்குதாரர்கள் வெவ்வேறு வகையான தகவல்களை விரும்புகிறார்கள் இப்போது விகிதங்கள் நிறுவனத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ள பயனுள்ளதாக இருக்கும் அவை முடிவெடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அவை செயல்திறனை அறிந்து கொள்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது விகிதங்களின் முக்கியத்துவம் என்னவென்றால் நிதிநிலை அறிக்கைகள் நிகழ்காலம் மற்றும் கடந்த காலத்தைப் பற்றி உங்களுக்கு கூறுகின்றன ஆனால் விகிதங்கள் எதிர்காலத்தை திட்டமிட கூட பயன்படுத்தப்படலாம் எனவே நாம் சில அனுமானங்களை செய்யலாம் கடந்த கால போக்குகளைக் காணலாம் மற்றும் விகிதங்களின் நன்மையாக இருக்கும் எதிர்காலத்திற்கான கணிப்புகளை உருவாக்கலாம் இப்போது நம் கடைசி அமர்வில் பணப்புழக்கம் மற்றும் மூலதன அமைப்பு என்ற முதல் இரண்டு வகை விகிதங்கள் குறித்து விவாதத்தைத் தொடங்கினோம் பணப்புழக்க நடப்பு விகிதம் என்பது மிக முக்கியமாகப் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான விகிதமாகும் இங்கு நிறுவனத்தின் தற்போதைய கடன்களைச் செலுத்த போதுமான தற்போதைய சொத்துக்கள் உள்ளதா என்பதை அறிய விரும்புகிறேன் தற்போதைய விகிதம் நடப்பு சொத்து நடப்பு பொறுப்புகள் இ ங்கே நடப்பு சொத்து சிஏ சரக்குகள் சன்ட்ரி கடனாளிகள் ரொக்கம் மற்றும் வங்கி நிலுவைகள் பெறத்தக்கவை சம்பாதித்தல் கடன்கள் மற்றும் முன்னேற்றங்கள் செலவழிப்பு முதலீடுகள் நடப்பு பொறுப்புகள் சி எல் கடன் வழங்குநர்கள் குறுகிய கால கடன்கள் வங்கி ஓவர் டிராஃப்ட் ரொக்க கடன் நிலுவையில் உள்ள செலவுகள் வரிவிதிப்புக்கான ஏற்பாடு முன்மொழியப்பட்ட ஈவுத்தொகை கோரப்படாத ஈவுத்தொகை எனவே விகிதம் பொதுவாக 2 எனக் கருதப்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆனால் இது தொழில்துறையிலிருந்து தொழிலுக்கு கணிசமாக மாறக்கூடும் தற்போதைய கடன்களைப் பூர்த்தி செய்வதற்கும் இயல்புநிலை அல்லது திவால்நிலையைத் தவிர்ப்பதற்கும் தற்போதைய சொத்துக்கள் போதுமானதாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான யோசனை இப்போது இந்த விகிதத்தின் மிகவும் பழமைவாத நடவடிக்கை விரைவான விகிதமாகும் அங்கு விரைவான சொத்துக்களை விரைவான பொறுப்புகளுக்கு கணக்கிடுகிறோம் மூலதன கட்டமைப்பு விகிதங்களை நாம் கணக்கிடுகின்ற நிறுவனத்தின் நீண்ட கால பணப்புழக்கத்தை பார்க்கத் தொடங்கினோம் எனவே இரண்டு முக்கியமான நிதி ஆதாரங்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் ஒன்று ஈக்விட்டி மற்றொன்று கடன் எனவே பங்கு விகிதம் மூலதனத்தின் சதவீதமாக ஈக்விட்டி கணக்கிட முற்படுகிறோம் பங்கு விகிதம் பங்குதாரர்கள் பங்கு மொத்த பயன்படுத்தப்பட்ட மூலதனம் கடனில் வேலை செய்யும் மூலதனத்தின் சதவீதமாக கடன் கடன் விகிதம் மொத்த கடன் மூலதனம் பயன்படுத்தப்படுகிறது இங்கே மொத்த கடனில் நிதி நிறுவனத்திடம் இருந்து குறுகிய மற்றும் நீண்ட கால கடன் பெறுதல் கடன் பத்திரங்கள் பத்திரங்கள் ஒத்திவைக்கப்பட்ட கட்டணம் ஏற்பாடுகள் ஆகியவை அடங்கும் மேலும் கடன் ஈக்விட்டி விகிதம் மிகவும் பொதுவான மற்றும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது கடன் பங்குகளின் சதவீதமாக கணக்கிடப்படுகிறது ஆனால் எண்ணிக்கையில் உள்ள விகிதத்தைக் கணக்கிடும்போது கடன் மற்றும் விருப்பத்தேர்வு பங்கு மூலதனத்தை எடுத்துக்கொள்கிறோம் உண்மையில் பங்குதாரர்களின் ஈக்விட்டி முன்னுரிமை மூலதனத்தை உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இந்த விகிதத்தின் நோக்கத்திற்காக நாம் அதை வகுப்பிலிருந்து கழித்து அதை எண்ணிக்கையில் சேர்க்கிறோம் ஏனெனில் இது ஒரு பங்குதாரர்களின் நிதியாக இருந்தாலும் 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் திருப்பிச் செலுத்தப்படும் எனவே இது கடன் போன்ற ஒரு இயல்பைப் பெற்றுள்ளது எனவே நாம் கடன் மற்றும் முன்னுரிமை மூலதனத்தை சேர்த்து பங்குதாரர்களால் ஈக்விட்டி மூலம் பிரிக்கிறோம் முன்னுரிமை மூலதனம் கிடைத்தது கடன் பங்கு விகிதம் கடன் முன்னுரிமை பங்கு மூலதனம் பங்குதாரர்கள் பங்கு எனவே கடன் பங்கு விகிதம் என்பது வங்கியாளர்கள் அதிக ஆர்வம் கொண்ட மிக முக்கியமான விகிதமாகும் உண்மையில் கடன் பங்கு விகிதத்தை கணக்கிடாவிட்டால் எந்தவொரு வங்கியும் கடன் வழங்காது கடன் பங்கு விகிதம் எவ்வளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கது நீங்கள் 10 லட்சம் வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பொதுவாக எவ்வளவு கடன் வங்கி எந்த யோசனையையும் கொடுக்கும் எவ்வளவு கடன் வங்கிகள் தருகின்றன வங்கிகள் பொதுவாக 75 சதவீத வாகனங்களுக்கு நிதியளிப்போம் என்று கூறுகின்றன அதாவது அவர்கள் என்ன கடன் பங்கு விகிதம் தேடுகிறார்கள் 10 லட்சத்திலிருந்து அவர்கள் 7 5 லட்சம் கொடுப்பார்கள் உரிமையாளர் 2 5 லட்சம் போட வேண்டும் எனவே கடன் பங்கு விகிதம் என்ன 7 5 ஆல் 2 5 அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடன் ஈக்விட்டி விகிதம் 3 என்பது இந்திய ரிசர்வ் வங்கியைப் போன்றது மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் வங்கி கொடுக்கக்கூடிய அதிகபட்ச கடன் பங்கு விகிதத்தை நிர்ணயிக்கின்றனர் மற்றும் தனிப்பட்ட வங்கிகளும் அதிகபட்சத்தை தீர்மானிக்கின்றன மேலும் மீண்டும் வழக்கு அடிப்படையில் அவர்கள் அதை சற்று மாறுபடலாம் கடன் வாங்குபவர் மிகவும் வலுவானவர் அல்ல என்று வைத்துக்கொள்வோம் ஏனெனில் அவர்கள் மிகவும் வலுவான நிலைப்பாட்டைக் கொண்டிருக்கவில்லை மேலும் 10 லட்சத்தில் 6 லட்சத்திற்கு மட்டுமே நாம் நிதியளிக்கும் என்றும் அவர்கள் கூறலாம் பின்னர் கடன் பங்கு என்னவாக இருக்கும் 6 ஆல் 4 அதாவது அது 1 5 ஆகிறது எனவே விதிமுறை 3 ஆகும் ஆனால் அவை தேவைக்கேற்ப அதிகபட்ச நிதியுதவியை குறைக்க முடியும் எனவே கடன் பங்கு விகிதம் மிக முக்கியமான விகிதமாகும் இது எந்தவொரு கடன் திட்டத்தையும் அனுமதிக்கும்போது வங்கியாளரால் பார்க்கப்படுகிறது மற்ற கடன் வழங்குநர்கள் வங்கி அல்லாத நிறுவனங்கள் அல்லது குத்தகை நிறுவனங்களைப் போலவே ஒரு நிறுவனம் கடன் விற்பனையை செய்ய விரும்பினால் அவர்கள் வாடிக்கையாளர்களின் கடன் பங்கு விகிதத்தை சரி பார்க்கிறார்கள் ஏனெனில் தற்போதைய விகிதத்திற்கும் வாடிக்கையாளர் அந்தக் கடனைத் திருப்பிச் செலுத்த முடியுமா கடன் பங்கு விகிதமும் முக்கியமானது ஒரு குறுகிய கால பரிவர்த்தனையில் தற்போதைய விகிதத்திற்கு அதிக எடை வழங்கப்படுகிறது ஏனெனில் நீண்ட கால கடன் பங்குக்கு அதிக எடை வழங்கப்படுகிறது இந்த கடன் பங்கு விகிதம் திட்டத்தின் தன்மை அல்லது நிதியளிக்கப்பட்ட சொத்திலிருந்தும் மாறுகிறது உதாரணமாக ஒரு வாகனத்திற்காக நான் சொன்னது போல் வங்கி 75 சதவீத கடனைக் கொடுக்கும் எனவே கடன் பங்கு விகிதம் எவ்வளவு 75 ஆல் 25 என்றால் 3 என்பது 1 ஒரு வீட்டுக் கடனைப் பொறுத்தவரை நீங்கள் 1 கோடி வீட்டை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எவ்வளவு கடன் வங்கி கொடுக்கும் பொதுவாக வங்கியாளர்கள் 80 சதவிகித வீட்டை அல்லது அதற்கு சில சமயங்களில் நிதியளிக்கின்றனர் ஆனால் அவர்கள் 80 சதவிகிதத்திற்கு நிதியளித்தால் அதாவது 80 லட்சம் வங்கிகள் கடன் வாங்கியவர் கொடுக்கும் 20 லட்சத்தை கொடுக்கும் எனவே கடன் பங்கு விகிதம் என்ன 80 ஆல் 20 என்றால் அது 4 முதல் 1 வரை பல முறை வங்கியாளர்கள் 85 சதவீதத்திற்கு கூட நிதியளிக்கின்றனர் அதாவது 85 ஆல் 15 ஆக உள்ளது எனவே இது கிட்டத்தட்ட 5 5 அல்லது 6 என்ற விகிதமாகும் ஆகவே வீடு வாகனத்தை விட மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது எனவே அவர்கள் அதிக கடன் பங்கு விகிதத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் புரிகிறதா சாலை அமைத்தல் அல்லது ரயில்வே கட்டுமானம் போன்ற சில உள்கட்டமைப்பு திட்டங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் கடன் பங்கு விகிதம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குமா இதுபோன்ற நீண்ட கால திட்டங்களுக்கான கடன் ஈக்விட்டி விகிதம் மிக அதிகமாக உள்ளது இது சில நேரங்களில் ரயில்வேக்கு 6 10 15 ஆகவும் இருக்கலாம் ஏனெனில் இந்த சொத்துகளின் வருமானம் நீண்ட காலத்திற்கு வரப்போகிறது இவை மிகவும் பாதுகாப்பான மற்றும் நிலையான சொத்துக்கள் வங்கியாளர்கள் அதிக கடன் பங்கு விகிதத்தை தருகிறார்கள் எஸ் இல் சப் பிரைம் சிக்கல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா 2008 ஆம் ஆண்டில் சப் பிரைம் நெருக்கடி என்று அழைக்கப்படும் மிகப் பெரிய நெருக்கடி இருந்தது சப் பிரைம் நெருக்கடியில் வங்கியாளர்கள் சப் பிரைம் குறைந்த தரம் வாய்ந்த சப் பிரைம் வழிமுறைகள் என்று கடன் வாங்கியவர்களுக்கு நிறைய கடன்களைக் கொடுத்தனர் வங்கியாளர்கள் மேலும் மேலும் கடன் ஈக்விட்டி விகிதத்தை வழங்கினர் இது செயல்படாத சொத்துக்களின் மிகப் பெரிய சிக்கல்களை உருவாக்கியது இது சப் பிரைம் நெருக்கடி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஆர்வமுள்ளவர்கள் கூகிளில் சப் பிரைம் நெருக்கடியைத் தட்டச்சு செய்யலாம் நிறைய கட்டுரைகள் வரும் இப்போது நீங்கள் கூடுதல் தகவல்களைப் பெறுவோம் அதைப் பற்றி நாம் அதிகம் விவாதிக்க மாட்டோம் ஆனால் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் கடன் பங்கு விகிதம் மிகவும் முக்கியமானது கடன் ஈக்விட்டி விகிதம் வங்கியால் மீறப்பட்டால் வங்கி அதிக கடன் ஈக்விட்டி விகிதத்தை கொடுக்கத் தொடங்குகிறது அது நீண்ட காலத்திற்கு வங்கிக்கு ஒரு சிக்கலைத் தருகிறது கடன் ஈக்விட்டி விகிதம் அதிகமாக இருந்தால் இது நிறுவனத்திற்கு சிக்கலை உருவாக்குகிறது ஏனெனில் நீங்கள் மேலும் மேலும் கடனுக்காக செல்லும்போது அதிக ஆபத்துக்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதிக நிலம் மற்றும் கட்டிடம் போன்ற நிலையான சொத்துக்களைக் கொண்ட நிறுவனம் அதிக கடன் பங்கு விகிதத்தைக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிறுவனங்கள் சேவைத் துறை நிறுவனங்களைப் போல இருந்தால் அல்லது அது நிறுவனங்களாக இருந்தால் அவை குறைந்த கடன் பங்கு விகிதத்தைக் கொண்டிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இன்ஃபோசிஸ்இinfosys போன்ற பல நிறுவனம் 0 கடன் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது அவற்றுக்கும் கடன் இல்லை எனவே 0 கடன் ஈக்விட்டி விகிதம் அவர்கள் பின்னர் செல்லும் ஒரு அடிப்படையாகும் பின்னர் நிறுவனங்களின் சில நிகழ்வுகளைப் பார்ப்போம் இப்போது அடுத்த வகை விகிதங்கள் கவரேஜ் விகிதங்கள் என அழைக்கப்படுகின்றன வங்கியாளர்கள் பற்றி நாம் விவாதித்தோம் வங்கியாளர்கள் அதிகபட்ச கடன் பங்கு விகிதத்தை தீர்மானிக்க விரும்புகிறார்கள் ஆனால் திருப்பிச் செலுத்தப் போகும் வட்டி நிறுவனத்தின் வருமானம் அல்லது வருவாயால் மூடப்பட்டிருக்கிறதா என்பதையும் அவர்கள் பார்க்கிறார்கள் இப்போது நிலையான உரிமைகோரல்கள் கடன் அல்லது விருப்பத்தேர்வு ஈவுத்தொகை அல்லது தவணைகளை திருப்பிச் செலுத்துதல் போன்றவை எனவே முக்கியமாக வங்கியாளர்களால் கருதப்படும் முக்கியமான விகிதம் கடன் சேவை பாதுகாப்பு விகிதம் எனவே வட்டி மற்றும் தவணை ஆகியவற்றின் மீது கடன் சேவைக்கு கிடைக்கும் வருவாய் என்பது எண் எனவே பொதுவாக நிகர லாபம் கிடைக்கிறது மேலும் தேய்மானம் போன்ற சில பணமற்ற செலவுகள் சேர்க்கப்படுகின்றன மேலும் சொத்துக்களை விற்பனை செய்வதில் ஏற்படும் இழப்பு மற்றும் கடன்களுக்கான வட்டி ஆகியவற்றிற்கு சில மாற்றங்கள் செய்யப்படலாம் எனவே இது கிடைக்கக்கூடிய பணம் ஒரு எண்ணிக்கையாக வைக்கப்பட்டு செலுத்த வேண்டிய தவணை மற்றும் வட்டி உட்பட ஒரு வகுப்பினராக வைக்கப்பட வேண்டும் இ ங்கே கடன் சேவைக்கான வருவாய் நிகர லாபம் தேய்மானம் மற்றும் பிற கடன்தொகை போன்ற பணமற்ற இயக்க செலவுகள் எனவே இங்குள்ள வங்கியாளர்கள் தங்கள் தவணையை திருப்பிச் செலுத்துவதற்கு எத்தனை மடங்கு வருமானம் கிடைக்கிறது என்பதை நாம் அறிவோம் சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்துவதற்கான திறன் நிறுவனத்திற்கு இருக்கிறதா அது கடன் சேவை பாதுகாப்பு விகிதம் வட்டி பாதுகாப்பு விகிதத்தையும் ஒருவர் கணக்கிட முடியும் எனவே அந்த நிறுவனத்திற்கு குறைந்த பட்சம் வட்டியை திருப்பிச் செலுத்த முடியுமா என்பது பொதுவாக வட்டி மற்றும் வரியை வட்டி நன்மை மூலம் வகுக்கும் முன் எண் ஒரு பிட் அல்லது லாபம் இ ங்கே EBIT வட்டி மற்றும் வரிக்கு முந்தைய வருவாய் எனவே விகிதம் அதிகமாக இருந்தால் கடன் சேவை மற்றும் வட்டி பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் அதிக விகிதம் அதாவது வட்டி அல்லது தவணை திருப்பிச் செலுத்துவதற்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உள்ளது அதாவது இயல்புநிலைக்கு வாய்ப்புகள் குறைவு எனவே வங்கியாளர்கள் பொதுவாக அவர்கள் வலியுறுத்த விரும்பும் குறைந்தபட்ச கடன் பாதுகாப்பு விகிதத்தை வலியுறுத்துகின்றனர் இ ங்கே EAT வரிக்குப் பிறகு வருவாய் அதே வழியில் முன்னுரிமை பங்குதாரர்கள் தங்கள் ஈவுத்தொகைக்கான கவரேஜை அறிய ஆர்வமாக இருப்பார்கள் அதனால் தான் முன்னுரிமை ஈவுத்தொகை பாதுகாப்பு விகிதம் வட்டி மற்றும் வரிகளை செலுத்திய பின்னரே முன்னுரிமை ஈவுத் தொகையை செலுத்த முடியும் எனவே எண் இப்போது நாம் EAT ஐ எடுத்துள்ளோம் அல்லது நீங்கள் இதை PAT என்றும் அழைக்கலாம் வரிக்குப் பிறகு சம்பாதிப்பது அல்லது வரிக்குப் பிறகு இலாபம் என்பது முன்னுரிமை ஈவுத்தொகை பொறுப்பால் வகுக்கப்படுகிறது எனவே வரிக்குப் பின் கிடைக்கும் லாபம் போதுமானதாக இருந்தால் ஒப்பந்த விதிமுறைகளின்படி நிறுவனம் ஈவுத்தொகையை செலுத்த முடியும் எனவே கவரேஜ் இந்த விகிதத்தில் காணப்படுகிறது இப்போது மூலதன பற்சக்கர விகிதம் எனப்படும் ஒரு முக்கியமான விகிதம் உள்ளது இது நாம் முன்னர் விவாதித்த கடன் பங்கு விகிதத்துடன் மிகவும் ஒத்திருக்கிறது எனவே எண்ணிக்கையில் முன்னுரிமை மூலதனம் மற்றும் கடன் மற்றும் வகுத்தல் ஆகியவற்றை நாம் கருதுகிறோம் உரிமையாளர்களின் நிதியை ஈக்விட்டி மூலதனம் மற்றும் இருப்புக்கள் சாத்தியமான இழப்புகளுக்கு கழித்தல் எனவே இங்கேயும் விகிதம் அதிகமாக இருந்தால் நிறுவனம் அதிக ஆபத்தானதாகக் கருதப்படுகிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கும் கணக்கிடப்படலாம் விகிதம் அதிகமாக இருந்தால் திட்டம் ஆபத்தானது என்று கருதப்படுகிறது உங்களுக்கு ஒரு சமநிலை வேண்டும் அதிக விகிதம் தவிர்க்கப்பட வேண்டும் இப்போது அடுத்த வகை விகிதங்கள் செயல்பாட்டு விகிதங்கள் என அழைக்கப்படுகின்றன அவை சில நேரங்களில் செயல்திறன் அல்லது செயல்திறன் அல்லது வருவாய் விகிதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் நிறுவனம் தங்கள் சொத்துக்களை எவ்வளவு சிறப்பாக அல்லது எவ்வளவு திறமையாக பயன்படுத்த முடியும் என்பதை இங்கே கணக்கிடுகிறோம் இப்போது சொத்துக்கள் முக்கியமாக விற்பனையை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன எனவே இதற்கான ஒரு விரிவான விகிதம் மூலதன விற்றுமுதல் விகிதம் இப்போது விற்பனையை உருவாக்க வணிகத்தில் மூலதனத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் மூலதனத்தின் மீது விற்பனையை கணக்கிடுகிறோம் திறமையான ஒரு நிறுவனம் குறைந்த மூலதன உரிமையைப் பயன்படுத்தி மேலும் மேலும் விற்க முடியும் எனவே அதிக விகிதம் விரும்பத்தக்கது அதிக விகிதம் என்றால் அவர்கள் அதிக வருவாயை உருவாக்க முடியும் என்பதோடு பெரும்பாலும் அவர்களின் இலாபங்களும் அதிகமாக இருக்கும் எனவே ஒன்றாக எடுக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களுக்கும் இதைச் செய்ய மூலதன விற்றுமுதல் விகிதத்தைக் கணக்கிடுகிறோம் பிற பிரபலமான விகிதம் நிலையான சொத்து வருவாய் விகிதம் எனவே எண்ணிக்கையில் மீண்டும் விற்பனை நிலையான சொத்துக்கள் அல்லது மூலதன சொத்துக்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம் எனவே நிறுவனம் பயன்படுத்தும் நீண்டகால சொத்துக்கள் என்ன அவை எவ்வளவு விற்பனையை உருவாக்க முடியும் இது நிலையான சொத்துக்களை பயன்படுத்துவதில் செயல்திறனைக் காட்டுகிறது இது தனிப்பட்ட சொத்துக்கும் கணக்கிடப்படும் இது முழு நிறுவனத்திற்கும் கணக்கிடப்படும் இது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு அல்லது ஒரு ஆலைக்கு கணக்கிடப்படும் இது ஒரு சொத்துக்கு கூட கணக்கிடப்படும் அந்தச் சொத்து வருவாயை ஈட்ட முடிந்தால் நீங்கள் சொத்தை எவ்வளவு திறமையாகப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பாருங்கள் ஒரு எளிய உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் அல்லது அவள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவாக ரிக்ஷாவின் விலை 4 லட்சம் என்று சொல்லலாம் அவர் தினசரி 1000 ரூபாய் வருவாயை உருவாக்க முடியும் நிலையான சொத்து விற்றுமுதல் விகிதம் என்னவாக இருக்கும் தினசரி 1000 ரூபாய் வருவாயைக் கணக்கிடுங்கள் பொதுவாக ரிக்ஷாவை ஆண்டு முழுவதும் பயன்படுத்த முடியாது இது ஒரு வருடத்தில் 300 நாட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லலாம் விற்றுமுதல் என்னவாக இருக்கும் 300 முதல் 1000 வரை அதாவது 3 லட்சம் ஒரு விற்றுமுதல் மற்றும் நிலையான சொத்தின் மதிப்பு 4 லட்சம் எனவே 3 ஆல் 4 அதாவது ஆண்டில் விகிதம் 1 க்கும் குறைவாக உள்ளது இந்த ரிக்ஷா உருவாக்கப்பட்ட 8 மணிநேர விற்றுமுதல் ஒற்றை மாற்றத்தில் இயக்கப்படுகிறது என்று கருதி 1000 விகிதம் 4 லட்சத்தில் 3 லட்சம் அல்லது 3 ஆல் 4 ஆக உள்ளது இப்போது அதே ரிக்ஷா 2 ஷிப்டுகளில் இயக்கப்படுகிறது என்றால் காலை 1000 மணிக்கு 1000 பிற்பகளிலும் பயன்படுத்தலாம் எனவே இப்போது விற்றுமுதல் இரட்டிப்பாகியுள்ளது விகிதம் என்னவாக இருக்கும் எனவே 1000 பிளஸ் பிளஸ் 1000 என்பது ஒரு நாளில் 2000 ஐ 300 நாட்களாக மாற்றுகிறது எனவே 6 லட்சங்களை 4 லட்சத்தால் வகுக்க வேண்டும் எனவே இப்போது முந்தைய விகிதத்தை 0 75 ஆகக் காணலாம் இப்போது அது 6 ஆல் 4 ஆகிவிட்டது அதாவது 1 5 ஆகும் எனவே சொத்தின் பயன்பாட்டின் செயல்திறன் மேம்பட்டுள்ளது இது ஒரு ஒற்றை ஆட்டோ ரிக்ஷாவிற்கும் கணக்கிடப்படலாம் என்பதற்கான ஒரு எளிய உதாரணத்தை நான் தருகிறேன் ஏனெனில் ஒரு சொத்து விற்றுமுதல் உருவாக்க முடியும் அதேபோல் பல்வேறு மட்டங்களில் செய்ய முடியும் இப்போது நிறுவனத்தின் வெற்றிக்கு வருவாய் உருவாக்கம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு லாபத்தைத் தரப்போகிறது அதனால்தான் விற்பனையை உருவாக்கும் வணிகத்தின் திறனுக்கு இந்த விகிதம் மிகவும் முக்கியமானது இப்போது நிலையான சொத்தைப் போலவே வணிக மூலதனத்தை வணிகம் எவ்வளவு திறமையாகப் பயன்படுத்துகிறது என்பதையும் காணலாம் எனவே இப்போது இது மூலதனத்தின் மீதான விற்பனையாகும் இது தற்போதைய சொத்து கழித்தல் தற்போதைய பொறுப்பு எனவே அவர்கள் தங்கள் மூலதனத்தை திறம்பட பயன்படுத்துகிறார்களா அதிக விகிதம் நன்றாக இருக்கும் ஏனெனில் இது நிறுவனத்தின் அதிக அல்லது மோசமான அதிக செயல்திறனைக் காட்டுகிறது இப்போது இந்த விகிதம் மிகவும் சுவாரஸ்யமானது ஏனெனில் நீங்கள் நிறுவனத்தின் செயல்பாட்டு மூலதன நிர்வாகத்தைப் படிக்க விரும்பினால் இந்த விகிதம் இப்போது சரக்கு விற்றுமுதல் கடனாளிகளின் வருவாய் மற்றும் கடன் வழங்குநர்களின் வருவாய் என பிரிக்கப்பட்டுள்ளது இங்கே இப்போது இது சரக்கு விற்றுமுதல் பற்றியது ஏனெனில் பங்கு மேலாண்மை கடனாளிகள் மேலாண்மை கடன் வழங்குநர்கள் மேலாண்மை ஆகியவற்றைக் கவனிக்கும் நிறுவனத்தில் வெவ்வேறு அலகுகள் அல்லது துறைகள் இருக்கும் எனவே வணிகத்தின் ஒவ்வொரு பகுதியினதும் செயல்திறனை நாம் அறிந்து கொள்ளலாம் இங்கே நாம் தேடும் முதல் சரக்கு விற்றுமுதல் ஆகும் இப்போது நாம் சரக்குகளின் மீது விற்பனையை எடுக்கலாம் ஆனால் மிகவும் சிக்கலானது விற்பனை செலவாக இருக்கும் ஏனெனில் சரக்கு செலவில் பதிவு செய்யப்படுவது உங்களுக்குத் தெரியும் ஆகவே இறுதி சரக்குகளை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக விற்பனை செலவில் எண்களும் எடுக்கும் ஏனெனில் நாம் சராசரி சரக்குகளை எடுத்துக் கொண்டால் நல்லது ஏனென்றால் சராசரியாக ஒரு பங்கு எவ்வளவு விற்பனை எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் எனவே சராசரி சரக்குகளின் விற்பனை செலவு அதைப் பெறுவதற்கான சிறந்த அல்லது மேம்பட்ட சூத்திரமாகும் இப்போது அதே சூத்திரத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு பல நாட்களாக மாற்றலாம் ஒரு நிறுவனம் 4 லட்சம் விற்றுமுதல் என்று சொல்ல அனுமதித்தோம் 40000 கடனாளிகள் உள்ளனர் விகிதம் என்னவாக இருக்கும் மன்னிக்கவும் 40000 சரக்குகளாக 4 லட்சத்திற்கு மேல் 40000 க்கு 4 லட்சம் எனவே விகிதம் 10 சரக்கு விற்றுமுதல் விகிதம் 10 ஆகும் ஆனால் இது நாட்களின் எண்ணிக்கையிலும் கணக்கிடப்படலாம் இப்போது அதை நாட்களின் எண்ணிக்கையில் கணக்கிட முடியுமா சரக்கு எவ்வளவு இருந்தது 40000 விற்பனை 4 லட்சம் இப்போது 4 லட்சத்தில் 40000 4 க்கு பதிலாக 4 லட்சம் செய்வதற்கு பதிலாக 40 ஆக இருந்தது இது 10 ஆக இருந்தது நாம் 4 லட்சத்தில் 40000 செய்கிறோம் அதாவது 1 ஆல் 10 ஆனது 365 நாட்களால் பெருக்கப்படுகிறது எனவே நீங்கள் 36 5 ஐப் பெறுவீர்கள் இப்போது இது நாட்களின் அடிப்படையில் உள்ளது இப்போது நீங்கள் இதை நன்றாக புரிந்துகொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே நிறுவனம் சராசரியாக 36 5 நாட்கள் சரக்குகளை வைத்திருக்கிறது இப்போது அதை அவர்களின் சரக்குக் கொள்கையுடன் ஒப்பிடலாம் ஒரு மாத பங்கு வைத்திருந்தால் கொள்கை இருந்தால் அதாவது பங்குகள் 30 நாட்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் அவை 36 5 நாட்களைக் கொண்டிருக்கின்றன எனவே அவர்களின் கொள்கையை உண்மையானவற்றுடன் ஒப்பிட்டு அதற்கேற்ப செயல்திறனை மேம்படுத்துவதற்கான முடிவுகளை எடுக்கலாம் இப்போது அதே விகிதத்தை கடனாளிகளுக்கும் கணக்கிட முடியும் கடனாளர்களுக்கு சூத்திரம் என்னவாக இருக்கும் இது கடனாளிகள் அல்லது கணக்குகள் பெறத்தக்கவைகளின் மீதான விற்பனையாகும் ஆனால் கணக்குகள் பெறத்தக்கவை கடன் விற்பனைக்கு மட்டுமே பொருந்தும் என்பதால் எண்ணிக்கையை கடன் விற்பனையாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அதை மேம்படுத்தலாம் மற்றும் பெறத்தக்க சராசரி கணக்குகளால் வகுக்கலாம் பங்கு போன்ற அதே விகிதத்தை நாம் கடனாளிகளின் வேகம் என்றும் அழைக்கப்படும் நாட்களின் எண்ணிக்கையாக மாற்றலாம் எனவே கடனாளர்களின் வருவாயை பல முறை வைத்திருப்பதற்குப் பதிலாக நாம் பல நாட்களுக்குச் சென்றால் நன்றாகப் புரிந்து கொள்ளப்படும் நிறுவனத்தின் விற்பனை 10 லட்சம் மற்றும் அவர்களிடம் 2 லட்சம் பெறத்தக்கவைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அவற்றின் விகிதம் 10 லட்சம் 2 லட்சம் என்னவாக இருக்கும் எனவே விகிதம் எவ்வளவு இப்போது நாட்களின் அடிப்படையில் அது எவ்வளவு 2 லட்சம் 10 லட்சம் அதாவது 1 க்கு 5 ஐ 365 இல் பெறுகிறோம் எனவே அது எவ்வளவு இருக்கும் இது 70 நாட்களுக்கு மேல் இருந்தால் சுமார் 70 முதல் 75 நாட்கள் வரை சுமார் 72 நாட்கள் கடனாளிகள் என்று நாம் கூறலாம் இப்போது நீங்கள் நிலைமையின் ஈர்ப்பை உண்மையில் புரிந்து கொள்ள முடியும் 30 நாட்களுக்கு கடன் வைத்திருப்பது அவர்களின் கொள்கை என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் 30 நாட்களில் குறைந்தது 30 முதல் 35 நாட்களில் சேகரித்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே அவர்கள் 72 நாட்களுக்கு கடனாளர்களைக் கொண்டுள்ளனர் அதாவது அவர்களின் கொள்கையை விட இரு மடங்கு அதிகம் அதாவது அவர்களின் கடனாளர்களின் மேலாண்மை அமைப்பு திறமையாக இல்லை எனவே மேலாளர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து இந்த விகிதத்தைக் கணக்கிட்டு அவர்களின் செயல்திறனை மேம்படுத்த முயற்சிப்பார்கள் இது முதலீட்டாளர்களுக்கும் அல்லது பங்குதாரர்களுக்கும் அல்லது தணிக்கையாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பதில் ஆம் ஏனென்றால் நிறுவனத்தின் கொள்கை 30 நாட்கள் என்பதை அறிந்து கொள்ளும்போது தணிக்கையாளர்கள் அல்லது பங்குதாரர்களும் இந்த விகிதத்தை கணக்கிடுவார்கள் ஆனால் விகிதம் 72 நாட்கள் என்பது இதன் பொருள் என்ன நிறுவனம் காட்டியுள்ள கடனாளிகளுக்கு நிறைய தவறான உள்ளீடுகள் அல்லது தவறான உள்ளீடுகள் உள்ளன அல்லது ஒரு சாளர அலங்காரமும் உள்ளது என்பதற்கான ஒவ்வொரு சாத்தியமும் உள்ளது கடனாளர்களின் ஓவர் அறிக்கை உள்ளது எனவே கடனாளர்களின் தன்மையைக் கண்டறிய நாம் விசாரிக்க முயற்சிப்போம் வயதான அறிக்கைகள் போன்ற விகிதங்களும் உள்ளன எனவே கடனாளிகள் அந்த நிறுவனத்துடன் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறார்கள் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அது போன்ற பல குறிப்புகள் அதில் மேலும் விசாரணை இருக்க முடியும் இப்போது அடுத்த விகிதம் கடன் வழங்குநர்களின் வருவாய் விகிதம் எனவே பொதுவாக நாம் அந்த பொருளின் மீது விற்பனையை எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் கடன் வழங்குநர்கள் கொள்முதல் தொடர்பானவர்கள் என்பதால் நாம் கொள்முதல் செய்கிறது குறிப்பாக நாம் கடன் வாங்குவோம் எனவே செலுத்த வேண்டிய சராசரி கணக்குகளில் கடன் வாங்குதல் எனவே இங்கேயும் அதை பல நாட்களாக மாற்றலாம் மற்றும் எத்தனை நாட்களுக்குள் நாம் திருப்பிச் செலுத்துகிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் நம் சாதாரண கொள்கை 30 நாட்களுக்கு கடன் வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நாம் 20 நாட்களில் மட்டுமே திருப்பிச் செலுத்துகிறோம் முன்கூட்டியே திருப்பிச் செலுத்துவதற்கு ஏதேனும் தள்ளுபடி பெறுகிறோமா அல்லது நேரத்திற்கு முன்பே நம் மக்கள் தேவையின்றி பணம் செலுத்துகிறார்களா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அல்லது இது மிக நீளமாக இருந்தால் நிறுவனத்தில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா என்பதை அறிய முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் சரியான நேரத்தில் அவர்களிடம் பணம் இல்லை எனவே அவர்கள் திருப்பிச் செலுத்தவில்லை அல்லது அவர்கள் வாங்கியவை போலி இல்லையா அவர்கள் வாங்குவதில் சில தவறான புள்ளிவிவரங்களைக் காட்டுகிறார்கள் ஆனால் சரியான நேரத்தில் பணம் செலுத்த வேண்டாம் எனவே இந்த விகிதமும் முக்கியமானது எனவே நாம் இப்போது பணப்புழக்க விகிதங்களை உள்ளடக்கியுள்ளோம் பின்னர் கடன் சமபங்கு போன்ற விகிதங்களையும் நாம்விவாதித்தோம் அவை ஸ்திரத்தன்மை பற்றியது இப்போது செயல்திறன் குறித்த விகிதங்களைப் பற்றி விவாதித்தோம் அடுத்த அமர்வில் அடுத்த சுற்று விகிதங்களுக்கு செல்வோம்